மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் பற்றிய அடுத்த வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் இதற்கு முன்னதாக மெண்டலியன் கோட்பாடு பற்றியும் அதைக்கொண்டு மரபணு மூலம் பெறப்படும் பண்புகளையும் ஆராய்ந்தோம் குறிப்பாக மரபணு தொடர்பாக ஏற்படும் நோய்களை எப்படி கண்டறிவது என்பது பற்றியும் பார்க்கத் தொடங்கினோம் இதைக் கண்டறிந்து பெற்றோர்களுக்கு கூறுவதன் மூலம் அவர்கள் நோயுற்ற தங்கள் குழந்தைகளை சரிவர கையாள முடியும் என்று எண்ணினோம் மரபணு தொடர்பான நோய் தாக்கப்பட்ட ஒரு நபரைப் பற்றி பார்க்கலாம் ஒரு நபர் மரபணு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் அவருக்கு பிறக்கும் குழந்தைக்கு அதே நோய் இருப்பதற்கான சாத்தியம் உள்ளதா இந்தக் கேள்வியை நாம் கேட்கப் போகிறோம் இந்த வகுப்பில் இந்த நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் பார்க்க போகிறோம் இதற்காக பெடிகிரி ஆய்வு என்ற ஒன்று உதவிகரமாக இருக்க போகிறது காலம் காலமாக குடும்பத்திற்கு உள்ளே இருக்கும் தொடர்புகளையும் பினோடைப்ஸ் பண்புகள் மற்றும் குணங்களையும் காட்டுவது தான் பெடிகிரி சார்ட் அல்லது குடும்ப விளக்கப்படம் ஆகையால் பினோடைப்ஸ் பண்புகள் அதாவது தென்படக்கூடிய பண்புகளைக் கொண்டு உருவாகக்கூடிய ஜினோடைப்ஸ் ஐ முழுமையாக கணக்கிட முடியும் இதைக் கொண்டு வரக்கூடிய நோய்களை நம்மால் கணிக்க முடியும் இருப்பினும் இந்த வகையான ஆராய்ச்சிகளை மனிதர்கள் மீது நடத்த முடியாது ஆகையால் இந்த ஆய்வுக்குத் தேவையான அனைத்து தகவல்களையும் கொண்டு அதாவது தென்படக்கூடிய பண்புகளைக் கொண்டு நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒருவருடைய ஜினோடைப்பை அறிந்து அதை சோதனை செய்வதற்கு அவருடைய எச்சில் அல்லது இரத்த மாதிரி இருந்தாலே போதுமானது பெரும்பாலான மக்கள் இந்த வகை சோதனையைச் ஏற்றுக் கொள்வார்கள் இது நமது ஆய்வுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இருப்பினும் பல தருணங்களில் இந்த வகை சோதனை கூட சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும் குறிப்பாக தாத்தா பாட்டி அல்லது அவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இறந்திருப்பார்கள் ஆகையால் அவர்களின் பினோடைப் ஐ ஆராய்ந்து அதன் மூலம் ஜினோடைப் ஐ யூகித்து அதன் மூலம் எவற்றையும் கணிக்க முடியாது இந்த சூழலுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கலாம் இதற்கு சில குறியீடு உள்ளது வட்ட வடிவம் இருந்தால் அது பெண்ணைக் குறிக்கும் சதுரம் இருந்தால் அது ஆணைக் குறிக்கும் இதுவே பெடிகிரி ஆய்வில் பயன்படுத்தப்படும் பொதுவான குறியீடு இந்த வட்டம் வண்ணம் கொண்டு நிறைந்து இருந்தால் அந்த பெண்ணிடம் கோளாறு உள்ளது என்று அர்த்தம் மேலும் அந்த கோளாறு தெளிவாக மற்றும் வெளிப்படையாக உள்ளது என்று அர்த்தம் சதுரம் வண்ணம் கொண்டு நிறைந்து இருந்தால் அந்த ஆணிடம் கோளாறு உள்ளது என்று அர்த்தம் இதேபோல வட்டம் பாதி நிறைந்து காணப்பட்டால் அந்த பெண் ஒரு கடத்தி அதாவது அந்த பெண்ணுக்கு நோய் இருக்காது ஆனால் நோய் ஏற்படுத்தும் ஒரு பகுதி அலீல் அந்த பெண்ணிடம் உள்ளது என்று அர்த்தம் மரபணு மூலம் கிடைக்கும் மங்கிய பண்புகளுக்கும் இது பொருந்தும் உதாரணத்திற்கு நோய் வெளிப்படுவதற்கு pp தேவை என்று எடுத்துக்கொள்வோம் இந்த சூழலில் Pp என்பது கடத்தி ஏனென்றால் அதில் p உள்ளது இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதன் மூலம் நோய் ஏற்படலாம் இருப்பினும் இது P உடன் இருப்பதினால் அந்த நபருக்கு நோய் வெளிப்படாமல் போகலாம் அவர் வெறும் கடத்தியாக மட்டுமே செயல் படுவார் அவர் மூலம் கடத்தப்படும் அலீல் அவரது குழந்தைகள் அல்லது குழந்தைகளின் குழந்தைகளுக்கு நோயை ஏற்படுத்தலாம் இதை தான் இந்த படத்தில் காண்பித்து இருக்கிறார்கள் ஆண் கடத்தி வட்ட வடிவில் பெண் சதுர வடிவில் இருப்பது ஆண் மற்றும் வண்ணம் நிறைந்து இருப்பது கோளாறு இருப்பதை உணர்த்தும் பாதி நிறைந்திருப்பவைகள் கடத்திகள் இந்த படத்தில் இருக்கும் இந்த இரண்டும் வண்ணம் நிறைந்து இருக்கின்றன ஆகையால் இவைகளை பார்த்த உடனே கூறிவிடலாம் ஆனால் அதற்கு கீழே இருப்பவைகளை மரபணு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகே நம்மால் உறுதியாக கூற முடியும் மரபணு மூலம் கிடைக்கும் மங்கிய பண்புகளால் வரும் கோளாறு பற்றி பார்க்கலாம் பொதுவாக இரண்டு எழுத்தும் சிறியதாக இருந்தால் அந்த நபருக்கு நோய் ஏற்படும் என்று நாம் எண்ணலாம் ஆனால் அப்படி நடப்பது கிடையாது இருப்பினும் தற்போதைக்கு இவ்வாறே எடுத்துக்கொள்வோம் அல்பினிசம் என்பது வெண்மை தோல் நோய் அதாவது உடம்பின் சில பகுதிகளில் அல்லது உடல் முழுவதும் வெண்மையாக திட்டுகள் இருக்கும் இது மரபணு மூலம் கடத்தப்படும் மங்கிய பண்புகளினால் ஏற்படும் நோய் இந்த அல்பினிசம் நோய் இருக்கும் ஒரு பெண் அந்த நோய் இல்லாத ஒரு ஆணை திருமணம் செய்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் அல்பினிசம் நோய் உடன் ஒரு பெண் குழந்தை நோய் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை இதன் பிறகு இந்த இருவரும் திருமணம் செய்து 2 வெவ்வேறு குடும்பமாக உருவாகிறார்கள் அவர்களுக்கும் இரண்டு குழந்தைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு குழந்தை மற்றொரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு குழந்தையை திருமணம் செய்து அவர்களுக்கும் குழந்தைகள் பிறக்கிறது நோய் இருக்கும் ஒரு பெண் மற்றும் நோய் இல்லாத ஒரு பெண்ணை கொண்டு தொடங்கினோம் இவர்கள் தான் முதல் தலைமுறை அதாவது தாத்தா பாட்டி தலைமுறை இதன் பிறகு இரண்டாவது தலைமுறை தான் பெற்றோர்கள் மூன்றாவது தலைமுறை அவர்கள் குழந்தைகள் இதை தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இதில் மூன்றாவது தலைமுறை பற்றி தான் நாம் முக்கியமாக பார்க்கப் போகிறோம் இந்த குடும்பத்தை தான் Pedigree பெடிகிரி ஆய்வுக்கு உட்படுத்தப்போகிறோம் மூன்றாவது தலைமுறையில் பிறக்கும் மற்றொரு குழந்தை அதாவது அதே பெற்றோருக்கு பிறக்கும் மற்றொரு குழந்தைக்கு இந்த அல்பிணோ நோய் உடன் பிறப்பதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை பற்றி அறிவதற்கு நாம் ஆர்வமாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் இந்தப் படத்தில் பார்த்தால் பெற்றோருக்கு இந்த நோய் இல்லை இருப்பினும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த நோய் ஏற்படுகிறது ஏனென்றால் இந்த நோய் இவர்களுக்கு தங்களின் தாத்தா பாட்டிகளிடம் இருந்து வருகிறது இதுவே மெண்டலியன் மரபுவழிப்பெறல் கொள்கை இதன் மூலம் இந்த நிகழ்வை நம்மால் புரிந்துகொள்ள முடிகிறது அதாவது இந்தப் பண்பு மங்கி இந்த தலைமுறையில் தோன்றாமல் அடுத்த தலைமுறையில் அதாவது மூன்றாவது தலைமுறையில் வெளிப்பட்டு விட்டது இப்பொழுது இதை சற்று ஆராய தொடங்கலாம் குடும்பங்களுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு மற்றும் பல பினோடைப்ஸ் உம் அதற்கான குறியீடும் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் இருக்கும் இந்த ஆண் அதாவது அல்பினிசம் உடைய இந்த ஆணுடைய பினோடைப் pp அல்பினிசம் இருக்கும் அனைவருக்கும் அவர்களின் பினோடைப் pp ஆக தான் இருக்கும் ஏனென்றால் இவைகள் மரபணு மூலம் கிடைக்கும் மங்கிய பண்புகளால் ஏற்படும் கோளாறுகள் அல்லது நோய் சரி இப்பொழுது இந்தப் படத்தில் pp கொண்டு தொடங்கலாம் அனைத்து இடங்களிலும் என்ன வரும் என்பதை நிரப்பலாம் இந்தப் பெண்ணுக்கு நோய் இல்லை ஆனால் இந்த பெற்றோருக்கு இரண்டுமே p கொண்ட அலீல் உள்ளது அதேபோல் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு அலீல் கண்டிப்பாக p ஆக இருக்க வேண்டும் இந்த நபருக்கு நோய் இல்லை ஆகையால் கண்டிப்பாக மற்றொரு அலீல் P ஆக இருக்க வேண்டும் இந்த நபருக்கு மற்றொரு அலீலும் p ஆக இருந்திருந்தால் அவருக்கு நோய் ஏற்பட்டிருக்கும் அதேபோல் இந்த நபருக்கு இந்த பெற்றோரிடம் இருந்து p கடத்தப்பட்டிருக்க வேண்டும் மற்றொரு அலீல் P ஆக இருக்க வேண்டும் இந்த நபரை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவரது தந்தை அல்லது தாத்தாவிற்கு கண்டிப்பாக ஒரு P மற்றுமொரு p இருந்திருக்க வேண்டும் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வகையான சாத்தியங்கள் ஏற்படும் இரண்டுமே P ஆக இருந்திருந்தால் இவருக்கு கீழே இருக்கும் இரண்டு நபர்களுக்கு அல்பினிசம் ஏற்பட்டு இருக்காது இதேபோல் இந்த இடத்தில் நோய் தென்பட்டு இருப்பதால் இந்த நபருக்கு கண்டிப்பாக ஒரு P மற்றும் ஒரு p இருந்திருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய ஆய்வு இதே ஆய்வை இந்த இடத்திலும் மேற்கொள்ளலாம் இங்கே இருவரும் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதினால் கண்டிப்பாக இரண்டுமே p ஆக தான் இருக்க வேண்டும் இங்கே இருவரும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் இங்கே P ஏனென்றால் இந்த நபருக்கு நோய் இல்லை இதன் காரணமாகவே இங்கேயும் Pp ஏனென்றால் இவருக்கும் நோய் இல்லை இந்த நபருக்கு நோய் இல்லாததால் கண்டிப்பாக இது P ஆக தான் இருக்க வேண்டும் இது மிகவும் எளிமையான செயல் முறை இங்கே இருக்கும் இருவரும் ஹைட்ரோஜைகோஸ் இந்த நபர் வெவ்வேறு ஹைட்ரோஜைகோஸ் பெற்றோர்களுக்கு பிறந்தவர் இறுதியாக இந்த நபர் ஆணோ பெண்ணோ அவருக்கு நோய் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு என்ன இந்த நிகழ்தகவு நான்கில் ஒரு பங்கு இந்த நபர் ஹைட்ரோஜைகோஸ் கலப்பினால் உருவான குழந்தை ஆகையால் இதில் ஏற்படும் சாத்தியக் இணைப்புகள் PP Pp pP மற்றும் pp ஆகும் இதிலிருந்து நோய் ஏற்படுவதற்கான நிகழ்தகவை அதாவது pp ஏற்படுவதற்கான நிகழ்தகவை 14 இதன் மூலம் அந்த குழந்தைக்கு அல்பிணோ நோய் ஏற்படும் இதேபோல் இந்த மூன்றாம் தலைமுறையில் இருக்கும் குழந்தையின் ஜினோடைப் என்ன என்பதையும் அறிய முடியும் இது Pp அல்லது PP ஆக இருக்கலாம் இந்த ஆய்வின் மூலமாக ஒரு நபருக்கு அல்பிணோ நோய் ஏற்படாது என்று கூறிவிட முடியாது ஏனென்றால் அந்த நபர் ஒரு நோய் கடத்தியாக கூட இருக்கலாம் ஆனால் இங்கே இருப்பது pp ஆக தான் இருக்க வேண்டும் என்று மிகத் தெளிவாகத் தெரிகிறது மக்களுக்கு மத்தியில் இருக்கும் உறவுகள் மற்றும் அவர்களிடம் இருக்கும் தென்படக்கூடிய பண்புகளை மட்டும் அறிவதன் மூலம் நம்மால் பல தகவல்களை பெற முடிகிறது மேலும் இந்த அல்பினிசம் மரபணு சார்ந்த மங்கிய பண்புகளால் ஏற்படும் நோய்யாக இருப்பதினால் அவர்களின் ஜினோடைப் ஐ கண்டறிய முடிகிறது மங்கிய பண்புகள் என்று நான் ஏன் கூறிக் கொண்டே இருக்கிறேன் என்று நீங்கள் வியக்கலாம் இவ்வாறு இல்லாமல் வேறு எந்த வழியில் மரபணு சார்ந்த நோய் ஏற்படும் என்று கூட நீங்கள் எண்ணலாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பண்புகள் மூலமாகவும் மரபணு சார்ந்த நோய்கள் ஏற்படும் அமெரிக்காவில் பரவலாக ஏற்படும் ஹன்டிங்டன் நோய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பண்புகள் மூலமாக மரபணு சார்ந்த நோய்க்கு ஒரு எடுத்துக்காட்டு அதாவது ஒருவரிடம் ஏதேனும் ஒரு அலீல் கேப்பிட்டல் ஆக இருந்தால் அந்த நபருக்கு கோளாறு அல்லது நோய் ஏற்படும் என்று அர்த்தம் மேலும் பெரும்பாலான ஜனத்தொகை ஹோமோஜைகௌஸ் ரிசஸ்ஸிவ் என்று அர்த்தம் இரண்டுமே p ஆக இருந்தால் மட்டுமே அந்த நபருக்கு ஹன்டிங்டன் நோய் ஏற்படாது ஏதேனும் ஒன்று P ஆக இருக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு உறுதியாக நோய் ஏற்படும் அதே சமயம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அலீல் பெரும்பாலான மக்களுக்கு இருக்காது இது எப்படி உருவாகிறது என்பதைப் பற்றியெல்லாம் நாம் பார்க்கப் போவது கிடையாது இதில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் புத்தகத்தின் இன்றைய பாடங்களை படித்து தெரிந்து கொள்ளவும் அதில் இதைப்பற்றி கூறியிருக்கிறார்கள் இது அடிப்படையான பாடத்திட்டம் என்பதினால் மரபணு சார்ந்த ஆதிக்கம் செலுத்தக் கூடிய பண்புகளினால் ஏற்படும் நோய் வந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி மட்டும் பார்க்கலாம் நாம் முன்பு பார்த்த குடும்பத்திற்கு பெடிகிரி ஆய்வை மேற்கொள்ளலாம் அதே குடும்பத்தை எடுத்துக் கொள்வோம் இதுதான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இந்த ஹன்டிங்டன் நோய் என்பது 45 வயதிற்கு மேல் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி சார்ந்த ஒரு நோய் இது மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த நோய் இருக்கிறதா என்று அறிவதற்கு தங்களின் ஜினோடைப் ஐ சோதனை செய்வதன் மூலம் கண்டறியலாம் இந்த ஹன்டிங்டன் நோய் மிகவும் மோசமானது 45 வயதிற்கு பிறகு வரும் இந்த நோய் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை மிகவும் சீர்குலைந்ததாக ஆகிவிடும் சமூக அளவிலும் சரி கலாச்சார அளவிலும் சரி பல மோசமான மாற்றங்கள் ஏற்படும் உடல்நலமும் குன்றி ஒரு வெடிகுண்டு மேல் இருப்பது போல் வாழ்க்கை மாறி விடும் இந்த நோய் அதிகமாக அமெரிக்காவில் தான் ஏற்படுகிறது இந்தியாவில் அதிகம் ஏற்படுவதில்லை இந்த படத்தில் ஹன்டிங்டன் நோய் உடையவர்கள் வண்ணம் பூசிய சதுரம் அல்லது வட்டத்தை கொன்று காட்டியிருக்கிறார்கள் வண்ணம் பூசிய சதுரமாக இருந்தால் நோய் பாதிக்கப்பட்ட ஆண் வட்டமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட பெண் மங்கிய பண்புகளினால் ஏற்படும் மரபணு சார்ந்த நோய் அதாவது அல்பினிசதிர்க்கு எவ்வாறு ஆய்வு மேற்கொண்டோமோ அதே போன்ற ஆய்வை இப்பொழுது மேற்கொள்வோம் அங்கு கேட்கப்பட்ட அதே கேள்விதான் இப்பொழுதும் கேட்கப் போகிறோம் அதே பெற்றோர்களுக்கு பிறக்கும் மற்றொரு குழந்தைக்கு ஹன்டிங்டன் நோய் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அல்பினிசம் நோயை விட இது மிகவும் அபாயமானது ஏனென்றால் அல்பினிசம் நோய் வெறும் தோற்றம் சம்பந்தம் உடையது அதிக பட்சத்தில் அதன் மூலம் அந்த நபருக்கு தோல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் சமூகத்தின் அடிப்படையில் தாக்கம் இருந்தாலும் அதை விட பயங்கரமானது தான் ஹன்டிங்டன் நோய் சரி இப்பொழுது இந்த நபருக்கு நோய் ஏற்படாமல் இருப்பதற்கு இரண்டுமே சிறிய எழுத்தாக இருக்க வேண்டும் இது மிகவும் எளிமையானது இந்த நபருக்கு நோய் இருப்பதினால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பண்பு ஆதிக்கம் உடையதாக இருக்க வேண்டும் ஆகையால் hH ஆக இருக்க வேண்டும் இதேபோல் இந்த நபருக்கும் hH ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரே பெற்றோர்கள் தான் இந்த நபருக்கு Hh இந்த நபருக்கு HH இருக்காது ஏனென்றால் அப்படி இருந்திருந்தால் இந்த இருவருக்கும் நோய் ஏற்பட்டிருக்கும் அதே போல் இதுவும் hh ஏனென்றால் இவர்களுக்கு நோய் இல்லை இந்த நபருக்கும் நோய் இல்லாத காரணத்தினால் hh நோய் இருப்பதினால் இங்கே hH இதில் இருக்கும் h இங்கே இருந்து பெறப்பட்டது நோய் இருப்பதினால் மற்றொன்று H ஆக இருக்க வேண்டும் ஆகையால் Hh இதே போல் இங்கும் Hh படத்தில் இருக்கும் இந்த நபருக்கு ஹன்டிங்டன் நோய் வருவதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை இங்கே கணக்கிடலாம் இந்த நபர் ஹைட்ரோஜைகோஸ் அல்லது ஹோமோஜைகௌஸ் இல் ஆதிக்கம் அதிகம் உள்ளதாக இருந்தால் நோய் ஏற்படும் ஆகையால் இதற்கான நிகழ்தகவு 34 அதாவது இந்த சூழலில் பிறக்கும் குழந்தைக்கு ஹன்டிங்டன் நோய் வருவதற்கு 75 சாத்தியங்கள் உள்ளது 45 வயதிற்கு பிறகு இந்த மரபணு நோயை ஏற்படுத்தும் இந்த மூன்றாவது தலைமுறையில் இருக்கும் குழந்தைகளின் ஜினோடைப்ஸ் என்னவாக இருக்கும் இது என்னவாகவும் ஆகவும் இருக்கலாம் இந்த இடத்தில் Hh அல்லது HH ஏதேனும் ஒன்று கேப்பிட்டல் எழுத்தாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நபருக்கு நோய் இருக்கிறது ஆகையால் இந்த வகையான கேள்விகளுக்கு நம்மால் விடை கொடுக்க முடியும் மேலும் இதன் மூலம் இந்த நோய் ஏற்படுவதற்கான சாத்தியங்களை பெற்றோர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் அவர்களை தயார் படுத்தலாம் மக்கள் தங்களை தயார் படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது இரண்டையும் சேர்த்துப் பார்க்கலாம் கணக்கிடுவதற்கு நிகழ்தகவை பயன்படுத்தலாம் அதே பெற்றோருக்கு மூன்றாவது தலைமுறையில் மற்றொரு குழந்தை பிறக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அந்தக் குழந்தைக்கு அல்பிணோ நோய் மற்றும் ஹன்டிங்டன் நோய் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அல்பிணோ என்பது ஒரு பண்பு ஹன்டிங்டன் மற்றொரு பண்பு மெண்டலியன் கோட்பாடு படி இவைகள் ஒன்றை ஒன்று சாராமல் தனித்தனியே பெறப்படும் பண்புகள் இதற்கான நிகழ்தகவை கணக்கிடுவதற்கு நாம் இரு பண்புகளின் கலப்பினத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் லா ஆஃப் இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் கொண்டு கணக்கிடுவதன் மூலம் ஹன்டிங்டன் நோய் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு 34 அல்பினிசம் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு 14 இங்கே இருக்கும் பல சேர்க்கைகளை கொண்டு இந்த நிகழ்தகவு கிடைத்தது ஆகையால் அல்பிணோ நோய் மற்றும் ஹன்டிங்டன் நோய் சேர்ந்து ஏற்படுவதற்கான நிகழ்தகவு ¾ x ¼ இதன் மூலம் கிடைக்கும் இறுதி நிகழ்தகவு 316 ஆகையால் இந்த நிகழ்தகவு மற்றும் லா ஆஃப் இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் கொண்டு பல சாத்தியங்களை கணக்கிட முடியும் நோய் ஏற்படுத்தக்கூடிய மரபணு மற்றும் அலீல்ஸ் இருக்கிறதா என்று ஒருவர் சோதித்துப் பார்த்துக்கொள்ளலாம் அதேபோல் நீங்கள் நோய் கடத்துபவரா என்றும் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு நோய் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜினோடைப் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கும் அதேபோல் நோய் இல்லாத தருணத்திலும் நீங்கள் நோயை கடந்துபவரா என்றும் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நோயை கடத்த போகிறீர்களா என்றும் அறிந்து கொள்ளலாம் அம்ணியோசென்டசிஸ் அல்லது CVS எனப்படும் க்ரோனிக் வில்லுஸ் சாம்ப்லிங்க முறை மூலம் கருவில் இருக்கும் குழந்தைக்கு கூட சோதனை செய்து இந்த நோய் ஏற்படுமா என்று கண்டறியலாம் நோய் இருக்கும் சூழலில் இந்த இரண்டு சோதனைகள் செய்யப்படும் இதுவரை நாம் பார்த்த அனைத்தும் ஒரு வகையான மரபுவழிப்பெறல் நிகழ்வுகளுக்கு மட்டுமே பொருந்தும் மனித குரோமோசோம்களில் இருக்கும் 22 ஜோடிகளினால் ஏற்படும் மரபுவழி பெறலுக்கு மட்டுமே பொருந்தும் 23 ஆவது ஜோடி தான் குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பது ஆண் அல்லது பெண் என்று இந்த 23 ஆவது ஜோடி நமது உடம்பில் இருக்கும் அனைத்து செல்களிலும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அலீல்ஸ் முதல் 22 ஜோடிகளில் இருக்கும் பட்சத்தில் இதுவரை நாம் பார்த்த அனைத்தும் பொருந்தும் அதே சமயம் 23 ஆவது ஜோடியின் அதாவது பாலின குரோமோசோம்களில் அது இருந்தால் விஷயங்கள் சற்று மாறுதலாக நிகழும் இது எவ்வாறு மாறுகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதல் 22 ஜோடிகள் ஆட்டோசோம்ஸ் அல்லது சோமாடிக் க்ரோமோசோம்ஸ் என்று அழைப்பர் சோமாடிக் என்றால் உடல் என்று அர்த்தம் 23 ஆவது ஜோடி பாலின க்ரோமோசோம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஜோடி தான் குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது பெண்களுக்கு XX பாலின குரோமோசோமும் ஆண்களுக்கு XY பாலின குரோமோசோமும் இருக்கும் பாலினத்தை நிர்ணயிக்கும் மரபணு உடன் சேர்ந்து மேலும் பல மரபணுக்கள் இந்த X மற்றும் Y இல் இருக்கும் இவைகளில் இருக்கும் சில மரபணுக்கள் பண்புகளை தீர்மானிக்கின்றன இவைகள்தான் பாலினத்துடன் தொடர்புடைய மரபுவழி பெறல் பாலினத்துடன் தொடர்புடைய மரபுவழி பெறலாக இருந்தால் அதாவது ஆட்டோசோமல் மரபுவழி பெறலாக இருந்தால் இதுவரை பார்த்தது போல் இல்லாமல் நிகழ்தகவு சற்று மாறுபட்டதாக இருக்கும் பாலினத்துடன் தொடர்புடைய மரபுவழி பெறலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஹீமோபிலியா ஹீமோபிலியா என்பது ரத்தம் உறையாமல் இருக்கும் ஒரு நிலைமை இந்த நிலைமையில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும் இந்த காயம் வெளியில் ஏற்பட்டால் ஏதேனும் ஒரு முறையைக் கொண்டு கையாள முடியும் அதேசமயம் உடம்பிற்கு உள்ளே ஏற்பட்டால் இது மிகவும் ஆபத்தானது ரத்தக் கசிவினால் அந்த நபர் இறந்து போகலாம் இந்த நிலைமைதான் ஹீமோபிலியா இந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் பெண்ணாக இருந்தால் XX ஆக இருக்கும் என்று பார்த்தோம் இப்பொழுது ஒரு நபருக்கு X குரோமோசோம் உடன் A மற்றும் A ஜினோடைப் இணைந்து இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இதைத்தான் இந்த படத்தில் ஜினோடைப் ஐ எழுத்திற்கு சற்று மேல் எழுதி காண்பித்து இருக்கிறார்கள் இதேபோல் ஆண்களுக்கு X மற்றும் Y இங்கே ஆண் பாதிக்கப்பட்டிருப்பதினால் a இருக்கிறது இவைகள் இரண்டுக்கும் மத்தியில் ஏற்படும் சேர்க்கையினால் உருவாகுவதை தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் கரு முட்டையிலிருந்து வரும் கேமெட்கள் XAXA விந்துவில் இருந்து வரும் கேமெட்கள் XaY இதற்கான பண்ணெட் ஸ்கொயர் தான் இந்த படத்தில் காண்பித்து இருக்கிறார்கள் இந்த கலப்பு சேர்க்கை மூலம் கிடைப்பது Aa AA மற்றும் aA Y இருந்தால் அதன் மூலம் உருவாகும் குழந்தை ஆணாக இருக்கும் இந்த இரண்டு இடத்தில் இருப்பதும் ஆண்கள் தான் இந்த இருவரிடம் இருக்கும் X குரோமோசோம் மேலே A இருக்கும் ஆகையால் இவர்கள் பாதிப்பு அடையாதவர்கள் அதேபோல் இங்கே இருக்கும் இரண்டு பெண் குழந்தைகளும் பாதிப்பு அடையாதவர்கள் ஏனென்றால் குறைந்தபட்சம் ஒரு A ஆவது உள்ளது ஆனால் இவர்கள் நோயை கடத்துபவர்கள் ஏனென்றால் அவர்களிடம் a உள்ளது ஆகையால் இந்த பெண் குழந்தைகள் நோய் கடத்தியதாக செயல்படுவார்கள் இந்தக் குறைபாட்டை அடுத்த சந்ததிக்கு கடத்துவார்கள் இவ்வாறு நிகழும் என்பதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இதற்கான நிகழ்தகவு வேறுபட்டதாகவே இருக்கும் ஏனென்றால் இது அந்த நபர் மற்றும் அந்த குழந்தையின் பாலினத்தை சார்ந்ததாக உள்ளது சரி இப்பொழுது நோய் கடத்தும் ஒரு பெண்ணும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணும் சேர்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் இதற்கான பண்ணெட் ஸ்கொயர் ஐ வரையலாம் இதைத்தான் மேலே உள்ள படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இந்த நோயால் பாதிக்கப்படுவார்கள் ஆகையால் இங்கே வண்ணம் நிறைந்திருக்கும் 50 குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் அதேபோல் 50 குழந்தைகள் நோய்கள் கடத்திகளாக இருப்பார்கள் நோய் கடத்தும் பெண்ணும் பாதிக்கப்பட்ட ஆணும் இருக்கும் மற்றொரு உதாரணத்தை பார்க்கலாம் இந்த சூழலில் 25 குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் இந்தக் குழந்தை ஆணாக இருப்பார் ஏனென்றால் a X இன் மேலே தான் உள்ளது Y மீது எதுவும் இல்லை ஆண் குழந்தைகளை மட்டும் பார்த்தால் 50 பேர் பாதிக்கப்படுவார்கள் பெண் குழந்தைகளைப் பார்த்தால் யாருமே பாதிக்கப்படவில்லை 50 குழந்தைகள் நோய் கடத்திகளாக இருக்கிறார்கள் ஆகையால் அலீல் X குரோமோசோம் மீது இருந்தால் ஆட்டோசோமல் கோளாறினால் ஏற்படும் நிகழ்தகவை விட இந்த நிகழ்தகவு மாறுபட்டதாகவே இருக்கும் ஆகையால் X உடன் இணைத்து இருக்கும் மரபுவழி பெறல் மெண்டலியன் கோட்பாடு அடிப்படையிலான மரபுவழி பெறலில் இருந்து வேறுபட்டது மெண்டலியன் கோட்பாடு அடிப்படையிலான பெடிகிரி ஆய்வை X உடன் இணைத்து இருக்கும் கோளாறுகளுக்கும் ஓரளவு நீட்டிக்க முடியும் என்று பார்த்தோம் இது போன்ற ஒரு சாத்தியம் தான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்கிறது இதை சற்று ஆராய்ந்து இன்றைய பாகத்தில் நாம் பார்த்த தகவலை கொண்டு இதற்கான விடையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்த வகுப்பு தொடங்கும் பொழுது இதற்கான விடையை நான் கூறுகிறேன் இந்தக் கேள்விகள் அனைத்திற்கும் விடையளிக்க முயற்சி செய்யுங்கள் அதாவது இவர்கள் பாதிக்கப்படுவார்களா அல்லது மாட்டார்களா குறிப்புகளுக்காக இங்கே பல எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்றும் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் எந்த வகையான கோளாறு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இதுவே நாம் கேட்கும் கேள்விகள் மரபுவழி மூலம் பெறப்படும் இந்த பண்பு ஆதிக்கம் உடையதா அல்லது மங்கியதா அதேபோல் ஆட்டோசோமல் அல்லது X உடன் இணைந்ததா என்று ஆராய வேண்டும் இது தான் முதல் கேள்வி இங்கே இருக்கும் 3 நோய் கடத்தியாக இல்லாத பட்சத்தில் 1 மற்றும் 4 இன் ஜினோடைப்ஸ் என்ன இதை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்தது 14 கிற்கு நோய் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கான விடையை அடுத்த விரிவுரையில் நான் கூறுகிறேன்